கடைசி வகுப்பில் ஷிப்ட் பதிவேட்டின் சில பயன்பாட்டைக் கண்டோம் சீரியல் இன் சீரியல் வெளியீடு அதன் பின்னூட்டம் சீக்வென்ஸ் தலைமுறை ரிங் கவுண்டரான ஜான்சன் கவுண்டருக்கு வழிவகுக்கும் என்பதைக் கண்டோம் இந்த குறிப்பிட்ட வகுப்பில் நேரியல் பின்னூட்ட மாற்ற பதிவு என்று அழைக்கப்படுவதையும் அதன் வெவ்வேறு பயன்பாடுகளையும் பார்ப்போம் எனவே நேரியல் பின்னூட்ட மாற்றத்தின் மூலம் ஷிப்ட் பதிவு வெளியீடுகள் என்று நாம் உண்மையில் எதைக் குறிக்கிறோம் அது நீளம் 8 என்று சொல்லப்படுகிறது நீங்கள் x1 x2 x3 ஐ x8 எனக் கருதுவீர்கள் சரி எனவே இது ஒரு பின்னூட்ட செயல்பாடு இருக்கும் ஒரு தொகுதிக்குச் செல்கிறது மற்றும் அந்த பின்னூட்ட செயல்பாடு ஒரு வெளியீட்டை உருவாக்குகிறது மேலும் அந்த வெளியீடு சீரியல் இன் என வழங்கப்படுகிறது நாம் நேரியல் என்று சொல்லும்போது இந்த பொது சாதக நிலை நேரியல் என்றால் இந்த செயல்பாட்டிற்கு ஒரு நேரியல் உறவு கிடைத்துள்ளது நீங்கள் கொண்டிருக்கும் சமன்பாடு ஒரு நேரியல் உறவு சரி எனவே இந்த விஷயத்தில் இதை C1 x1 மற்றும் C2 x2 முதல் C8 x8 வரை எழுதுகிறோம் மேலும் இந்த குணகங்கள் 0 அல்லது 1 ஆகும் இது ஒரு பைனரி உலகம் எனவே இது 0 அல்லது 1 ஆகும் எனவே 0 என்பது உள்ளது இந்த மதிப்பு பயன்படுத்தப்படவில்லை சரி எனவே மற்றொரு அர்த்தத்தில் இந்த ஷிப்ட் பதிவு வெளியீட்டில் இருந்து இந்த ஊட்ட பின்னூட்ட செயல்பாடு தலைமுறை தர்க்கத்திற்கு எந்த டேப் பும் இல்லை சரி எனவே அது இல்லை y C1x1 C2x2 C3x3 C4x4 C5x5 C6x6 C7x7 C8x8 அதாவது 1 தற்போது இருந்தால் அந்த குறிப்பிட்ட டேப் உள்ளது எனவே இந்த Ci கள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன 0 அல்லது 1 டேப் உள்ளது அல்லது டேப் இல்லை இந்த பிளஸ் என்பது XOR மூலம் பெறப்படும் கூட்டுத்தொகை ஆகும் எனவே சுற்று உருவாக்கப்பட்ட வழி இதுதான் நாம் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்த்தால் y என்பது x1 பிளஸ் x2 பிளஸ் x7 இதற்கு என்ன பொருள் y x1 x2 x7 எனவே x1 x2 மற்றும் x7 எனவே இந்த மூன்று குழாய்களும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த மூன்று குழாய்களும் பயன்படுத்தப்படுகின்றன அவை இந்த மூன்று உள்ளீடுகளும் இங்கே கூட்டப்பட்டுள்ளன இந்த ஷிப்ட் பதிவேட்டின் இந்த மூன்று வெளியீடுகளும் இங்கே தொகுக்கப்பட்டு உள்ளீட்டு y க்கு சீரியலாக உள்ளீடு செய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டாக ஃபிலிப் பிளாப்பில் இந்த ஷிப்ட் பதிவேடுகள் ஆரம்பத்தில் இந்த மதிப்புடன் ஏற்றப்படும் 1 0 0 1 1 0 1 1 சரி பின்னர் x1 x2 மற்றும் x7 ஆகியவை இந்த மதிப்புகள் அதிக கருப்பாக்க பட்டிருக்கும் சரி பின்னர் y 1 XORed 0 XORed 1 ஆக இருக்கும் எனவே மதிப்பு 0 ஆகும் எனவே 0 மீண்டும் பின்னூட்ட படும் எனவே கடிகார தூண்டுதலுடன் என்ன நடக்கும் எனவே இந்த 0 இங்கே வரும் எனவே மற்ற அனைத்தும் மாற்றப்படும் 1 0 0 1 1 0 1 இங்கு வரும் எனவே அந்த நேரத்தில் உங்கள் x1 x2 x7 அதிக கருப்பாக இருப்பது மீண்டும் இங்கே 0 1 0 எனவே 0 1 0 எனவே இப்போது மதிப்பு 1 ஆக உள்ளது எனவே அடுத்த மதிப்பு 1 பெறப்படும் மீதமுள்ள மதிப்புகள் மாற்றப்படும் மற்றும் நேரியல் அல்லாதவை என்று நாம் கூறும்போது கூட்டுத்தொகை செயல்பாடுகளைத் தவிர வேறு பொருள் எனவே இது x1 AND x2 பின்னர் கூட்டுதொகை x7 எனவே நேரியல் அல்லாத பின்னூட்டத்தின் கீழ் வரும் விஷயங்கள் இவைதான் நாம் இங்கு விவாதிக்கவில்லை நம் தலைப்பு நேரியல் பின்னூட்ட மாற்ற பதிவு y x1x2 x7 எனவே நாம் பார்த்தவை பின்னூட்டப் பல்லுறுப்பு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தும் விதத்தில் மறுவரையறை செய்யப்படுகின்றன எனவே இதில் x1 x2 க்கு பதிலாக x8 வரை நீளம் 8 இன் இந்த ஷிப்ட் பதிவேட்டின் வெளியீட்டை x 1 க்கு படி1 x படி 2 க்கு x படி 3 க்கு x படி 4 க்கு x என பலவற்றைக் குறிக்கிறோம் x வரை படி 8 வரை உங்களுக்குத் தெரிந்தால் அவை ஒவ்வொன்றும் 1 அலகு தாமதமாகும் எனவே 1 யூனிட் டி தாமதமானது 2 யூனிட் டி தாமதமாக டி டி இரட்டிப்பு எனவே டி கியூப் டி4 எனவே இதுதான் யோசனை சரி எனவே இந்த அர்த்தத்தில் நீங்கள் இங்கே 8 வரை படியைப் பெற்றுள்ளீர்கள் சரி அதற்கான உள்ளீடு அது தாமதமாகாது இது ஒரு கடிகார தூண்டுதலுக்குப் பிறகு வெளியீட்டிற்கு வரும் எனவே இந்த உள்ளீடு படி 0 அல்லது 1 க்கு x படி 0 அல்லது 1 க்கு x என குறிப்பிடப்படுகிறது f 1 C1x1 C2x2 C3x3 C4x4 C5x5 C6x6 C7x7 C8x8 இந்த 1 நீங்கள் பல்லுறுப்புறுப்பில் செயல்படுவீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் பிரதிநிதித்துவம் பெறுவது மற்றும் வழக்கமாக பல சந்தர்ப்பங்களில் அது நீளம் 8 என்பதால் தேவை என்பது நீளம் 8 ஆகும் எனவே x 8 க்கு படி 8 ஆகும் அது கண்ணுக்கு புலப்படும் இது நீளம் n ஆக இருந்தால் x க்கு படி n கூட இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அது இல்லாமல் மற்றும் இணைப்பு இருக்கும் இடங்களுக்கிடையில் பல்லுறுப்புக்கோவை உருவாக்க மற்றொரு வழி இருக்கக்கூடும் அதாவது இந்த Ci மதிப்புகள் 1 டேப் உள்ளது இல்லையெனில் அது 0 சரி எனவே n பிட் ஷிப்ட் பதிவேட்டில் n இருக்கும் என்று நாம் கூறுகிறோம் இங்கே 8 பிட் டிகிரி 8 மற்றும் இவை சில எடுத்துக்காட்டுகள் மற்றும் அது x8 x7 மற்றும் x1 எனில் சரி எனவே x8 x7 மற்றும் x1 எனவே x 8 x 7 மற்றும் 1 இது 1 எனவே உண்மையில் இதன் பொருள் என்ன f x8 x7 x4 x2 x 1 f x8 x7 x2 x 1 f x8 x7 1 எனவே இந்த இரண்டும் XORed ஐப் பெற்று உள்ளீடாக அளிக்கின்றன எனவே இது இந்த பல்லுறுப்புறுப்பின் பொருள் பிட் 7 மற்றும் 8 இலிருந்து டேப் செய்து XORed மற்றும் பிட் 1 க்கு தொடர் உள்ளீடாக வழங்கப்படுகிறது இப்போது இதுபோன்ற ஒரு ஏற்பாட்டால் போலி சீரற்ற வரிசையை உருவாக்க முடியும் நாம் பார்த்து வரிசை ஜெனரேட்டர் ஒரு குறிப்பிட்ட நீளம் 8 பிட் என்றால் 8 பிட் நீளமாக இருந்தது சரி ஒரு குறிப்பிட்ட முறையில் நாம் இணைக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை இங்கே காண்கிறோம் எனவே இங்கே அது 4 பிட் ஷிப்ட் பதிவு எனவே இந்த 4 பிட் ஷிப்ட் பதிவேட்டில் இந்த எஸ் மற்றும் டி XOR ஆக்கப்பட்டுள்ளது மற்றும் சீரியல் இன் என வழங்கப்படுகிறது எனவே இப்போது நாம் வரையறுத்துள்ள பல்லுறுப்பு பின்னூட்டப் பல்லுறுப்புக்கோவை இது படி 3 க்கு x மற்றும் இது படி 4 க்கு x ஆகும் இதுவும் இந்த உள்ளீடும் 1 ஆகும் எனவே இதை x எனக் குறிப்போம் Xக்கு படி 4 பிளஸ் x க்கு படி 3 பிளஸ் 1 தெளிவானது f x4 x3 1 இந்த ஏற்பாட்டை மீண்டும் எழுதலாம் ஏனெனில் இதன் பொருள் ஒன்றே சரி எனவே இந்த விஷயம் நடந்தால் கடிகாரத்துடன் இந்த நிலைகள் எவ்வாறு உருவாகின்றன ஒவ்வொரு விஷயத்திலும் சீரியல் இன் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்ப்போம் எனவே அது இது 0 0 0 0 என்று துவக்கப்பட்டால் என்ன நடக்கும் இது எல்லாம் 0 0 0 0 என்றால் 0 0 XORed வெளியீடு 0 சரி எனவே இந்த 0 க்கு உள்ளீடாக அனுப்பப்படும் எனவே மீண்டும் அடுத்த மதிப்பு 0 0 0 0 ஆக இருக்கும் எனவே அது பூட்டியே இருக்கும் எனவே இது 0 0 0 0 உடன் துவக்கப்படக்கூடாது எனவே அனைத்தையும் அழிப்பதற்கு பதிலாக அனைத்தும் முன்பே அமைக்கப்பட்டன என்று கருதுவோம் முன்னமைக்கப்பட்ட அனைத்து பிளிப்ஃப்ளாப்பும் 1 1 1 1 உடன் துவக்கப்பட்டன முன்னமைக்கப்பட்ட விருப்பம் இல்லை என்றால் அது தொடர்ச்சியாக அல்லது இணையாக ஏற்றப்பட்டது ஆனால் எப்படியாவது 1 1 1 1 என்ற மதிப்புடன் ஷிப்ட் பதிவேட்டை துவக்கியுள்ளோம் பிறகு என்ன நடக்கும் இந்த S மற்றும் T ஆகியவை XORed 1 மற்றும் 1 XORed ஆகும் எனவே சீரியல் இன் 0 ஆக இருக்கும் எனவே அடுத்த மதிப்பு 0 1 1 1 ஆக இருக்கும் அதன் பிறகு இந்த 1 மற்றும் 1 மீண்டும் இந்த 1 மற்றும் 1 XORed இது 0 ஆகும் எனவே மீண்டும் 0 வந்து மீதமுள்ள விஷயங்கள் மாற்றப்படும் எனவே இது 0 0 1 1 எனவே இந்த 1 1 மீண்டும் 0 எனவே இது 0 0 0 1 இப்போது 0 மற்றும் 1 இது 1 எனவே இது 1 0 0 0 எனவே இந்த வழியில் நீங்கள் தொடருவீர்கள் நீங்கள் அதைச் செய்யலாம் மேலும் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் காணலாம் உங்களுக்குத் தெரிந்த வரிசை ஜெனரேட்டரைப் போலல்லாமல் நீளம் 4 இந்த விஷயத்தில் இந்த வெளியீடு இதுதான் இதன் இறுதி வெளியீடாக நீங்கள் எடுக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் இது 15 நீளம் வரை தொடர்கிறது அதன் பிறகு மீண்டும் மீண்டும் செய்யத் தொடங்குகிறது அதற்கு பிறகு இது மீண்டும் மீண்டும் தொடங்குகிறது மற்றும் இந்த 0 கள் மற்றும் 1 கள் இது போலி ரேண்டம் எண்கள் என்று அழைக்கப்படுகிறது சரி இது அர்த்தத்தில் சரியாக சீரற்றதல்ல ஏனென்றால் இது சிறிது நேரம் கழித்து மீண்டும் நிகழும் மேலும் இந்த n பிட் ஷிப்ட் பதிவேட்டில் n இன் மதிப்பு பெரியது நிச்சயமாக நீளம் மிகப் பெரியதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அத்தகைய வழக்கில் பயன்படுத்தப்படும் சூத்திரம் அதிகபட்ச நீளம் 2 படி n க்கு மைனஸ் 1 2 படி n மைனஸ் 1 ஆகும் இவை அனைத்தும் 0 0 0 0 அந்த குறிப்பிட்ட நிலை ஏற்றுக்கொள்ளப்படாது சரி மீதமுள்ள விஷயங்கள் கிடைக்கின்றன இந்த மீதமுள்ள விஷயங்கள் புழக்கத்தில் உள்ளன சரி எனவே n இன் அதிக மதிப்பைக் கொண்டு இவை நீண்ட மதிப்பிற்குப் பிறகு மீண்டும் மீண்டும் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த வரிசை மிக நீளமாக இருக்கும் மேலும் இந்த குறிப்பிட்ட வரிசையில் இருக்கும் 0 கள் மற்றும் 1 களின் கிட்டத்தட்ட சமமான நிகழ்தகவு தெளிவாக இருக்கும் எனவே ஷிப்ட் பதிவேட்டைப் பயன்படுத்தி நீங்கள் போலி சீரற்ற வரிசையை உருவாக்க இது ஒரு குறிப்பிட்ட வழியாகும் மேலும் குறைந்தபட்சம் வன்பொருள் கூடுதல் வன்பொருள் கொண்டு மிக வேகமாக நகரலாம் சரி இந்த விஷயங்களை மிக விரைவாக செய்ய முடியும் இப்போது நீங்கள் எடுக்கும் பின்னூட்டம் எந்தவொரு பின்னூட்டமும் அதிகபட்ச நீளத்தைக் கொடுக்காது சரி எனவே எடுத்துக்காட்டாக 4 பிட் ஷிப்ட் பதிவேட்டில் x 4 மற்றும் x 3 க்கு பதிலாக x 3 மற்றும் x 2 ஆக இருந்தால் அவை XORed மற்றும் சீரியல் இன் என வழங்கப்படுகின்றன எனவே அதனுடன் தொடர்புடைய பல்லுறுப்புக்கோவை x3 x பவர் 3 பிளஸ் x க்கு பவர் 2 பிளஸ் 1 மற்றும் 1 1 1 1 என்று சொல்வதன் மூலம் இதை துவக்குகிறோம் பின்னர் இந்த சீரியல் 0 ஆகும் எனவே 0 1 1 1 மற்றும் நீங்கள் தொடரும் வழியில் f x3 x2 1 இங்கே 1 1 1 0 ஆக மாறுவதைக் காண்போம் சரி அதன் பிறகு மீண்டும் இந்த 0 இங்கு வருகிறது இது T சரி இது QRST இந்த T இங்கே வருகிறது எனவே இது 0 1 1 1 1 ஆக மாறுகிறது எனவே இந்த 0 1 1 1 மீண்டும் இங்கே மீண்டும் நிகழ்கிறது நிச்சயமாக அதற்குப் பிறகு மீண்டும் தொடங்கும் எனவே 1 2 3 4 5 6 7 எனவே இந்த சுழற்சியின் நீளம் 7 ஆகிறது முன்னதாக இது x 3 மற்றும் x 4 x ஐ படி 3 மற்றும் x படி 4 க்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது அது 1 ஆக இருந்தது அது அதிகபட்சமாக நீளம் 15 சாத்தியமானது 0 0 0 0 0 நிராகரிக்கப்பட்டது சரி எனவே அது பூட்டியே இருக்கும் எனவே இது கவனிக்கப்பட வேண்டியது அது நமக்கு பழமையான பல்லுறுப்புக்கோவைகள் பற்றிய விவாதத்தின் விவாதத்திற்கு கொண்டு வருகிறது எனவே எல்லா பல்லுறுப்புக்கோவைகளும் நமக்கு அதிகபட்ச நீளத்தைக் கொடுக்காது எனவே அதிகபட்ச நீளத்தை நமக்குத் தருவது முதன்மையான பல்லுறுப்புக்கோவை என அழைக்கப்படுகிறது சரி எனவே நீங்கள் காணக்கூடிய உதாரணம் எனவே இவை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான எக்ஸ்ஓஆர் வாயில்கள் தேவைப்படும் பல்லுறுப்புக்கோவைகள் எனவே ஒரு அட்டவணையை வழங்கியது எனவே பட்டம் 2 3 4 6 7 சரி எனவே x க்கு படி n மற்றும் x பிளஸ் 1 க்கு ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவைக் கொடுக்கும் இது மட்டும் அல்ல விரைவில் இதைப் பற்றி மேலும் கூறுவேன் எனவே ஆனால் இது உங்களுக்கு ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவைக் கொடுக்கும் சரி எனவே எடுத்துக்காட்டாக இது 7 ஆக இருந்தால் x க்கு படி 7 மற்றும் x பிளஸ் 1 1 என்பது இங்கு வரும் உள்ளீடாகும் எனவே 7 வது ஃபிளிப் ஃப்ளாப் மற்றும் 1 வது ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடு XORed மற்றும் உள்ளீடாக வழங்கப்படுகிறது இது அதிகபட்ச நீளத்தைக் கொடுக்கும் மற்றும் அதிகபட்ச அதிகபட்ச நீளம் 2 படி 7 மைனஸ் 1 க்கு 2 ஆக இருக்கும் எனவே அது அப்படித்தான் இருக்கிறது எனவே 5 க்கு x க்கு படி 5 மற்றும் x க்கு படி 2 பிளஸ் 1 எனவே 8 9 10 எனவே இதுதான் வெவ்வேறு சேர்க்கைகளுடன் சரிபார்த்த பிறகு வந்துவிட்டது இப்போது இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அதைப் பார்க்கும்போது சரி தேவையான நிலை என்ன என்பதை நீங்கள் காணலாம் அது போதாது நீங்கள் அதைப் பார்க்கும்போது சரியானது மற்றும் தேவையான நிபந்தனையை நீங்கள் காணலாம் இது போதாது ஆனால் டேப்களின் எண்ணிக்கை கூட சரிதான் படி n மற்றும் x க்கு x டேப்களின் எண்ணிக்கை எனவே x என்பது x க்கு படி 7 மற்றும் 1 வது ஃபிளிப் ஃப்ளாப் மற்றும் 7 வது ஃபிளிப் ஃப்ளாப் 5 மற்றும் 2வது 8 வது 6 வது 5 வது மற்றும் 1 வது சரி எனவே 9 மற்றும் 4 வது 10 மற்றும்3 வது சரி எனவே நாங்கள் அதை 10 டிகிரி என்று காட்டியுள்ளோம் ஆனால் நீங்கள் நீட்டிக்க முடியும் எப்போதும் டேப்களின் எண்ணிக்கை சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் மற்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் டேப் எண்கள் 7 மற்றும் 1 5 மற்றும் 2 8 6 5 1 9 4 10 3 போன்றவை அவர்களுக்குள் துணைமுதன்மை ஆகும் தவிர பொதுவான வகுப்பான் இல்லை எனவே அது அவசியமான நிபந்தனை ஆனால் அது போதுமான நிபந்தனை அல்ல இங்கே முக்கியமான மற்றொரு விஷயம் என்னவென்றால் - பழங்கால பல்லுறுப்புக்கோவை உருவாக்கும் n பிட் நேரியல் பின்னூட்ட மாற்ற பதிவின் டேப் வரிசை n m l k மற்றும் 0 n இல் இருந்தால் அது ஒரு டிகிரி 8 ஆக இருந்தால் கடைசி ஃபிளிப் ஃப்ளாப் என்பது n மற்றும் 0 என்பது x க்கு படி 0 க்கு வரும் உள்ளீடு ஆகும் எனவே n மற்றும் 0 உள்ளன இவற்றுக்கு இடையில் வெவ்வேறு டேப்கள் உள்ளன அது ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவைக் கொடுத்தால் n மைனஸ் n n மைனஸ் m என் மைனஸ் எல் என் மைனஸ் கே என் மைனஸ் 0 இது முதலாவது உங்களுக்கு 0 ஐக் கொடுக்கும் கடைசியாக உங்களுக்கு n ஐக் கொடுக்கும் எனவே அடிப்படையில் அவை இருக்கின்றன சரி மற்ற மதிப்பு n மைனஸ் மற்றொன்று குறிப்பிட்ட டேப் எண் சரி இது ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவையும் கொடுக்கும் இது அதிகபட்ச நீள வரிசை மற்றும் போலி சீரற்ற எண்ணை குறிப்பிட்ட நீளத்தை உருவாக்கும் எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் x க்கு படி 5 மற்றும் x இரட்டிப்பு பிளஸ் 1 ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவையாக இருந்தால் n மைனஸ் n என்பது x க்கு 5 மைனஸ் 5 5 மைனஸ் 2 மற்றும் 5 மைனஸ் 0 எனவே x க்கு படி 5 மற்றும் x க்கு படி 3 பிளஸ் 1 என்பதும் ஒரு முதன்மையான பல்லுறுப்புக்கோவையாகும் எனவே நீங்கள் அதை 5 மற்றும் 3 இலிருந்து எடுத்து அதை XOR செய்து உள்ளீடாக கொடுத்தால் அது அதிகபட்ச நீளத்தையும் உருவாக்கும் இந்த சாதக நிலையில் 2 முதல் 5 மைனஸ் 1 நீண்ட வரிசை வரை இது போலி சீரற்ற வரிசையை மீண்டும் செய்யும் எனவே நாங்கள் இதுவரை விவாதித்தவை வெளிப்புற கருத்துக்களை உருவாக்குகின்றன சரி எனவே நேரியல் இருக்க முடியும் இந்த பல்லுறுப்புக்கோவைகளை உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய ஏற்பாடு இருந்தால் உள் பின்னூட்டமும் இருக்கலாம் சரி எனவே உள் பின்னூட்டத்தை பயன்படுத்தி பல்லுறுப்புக்கோவை x ஐ படி 4 x க்கு படி 3 மற்றும் 1 ஐ செயல்படுத்தினால் நீங்கள் ஏற்கனவே ஆராய்ந்த வெளிப்புற பின்னூட்டத்தின் போது அதிகபட்ச நீளமாக இருந்தது எனவே அது எப்படி இருக்கும் எனவே x க்கு படி 4 மற்றும் x 3 க்கு படி அவை XORred மற்றும் இங்கே பிளிப் ஃபிளாப் பிற்கான உள்ளீடாக வழங்கப்படுகின்றன நிச்சயமாக x க்கு படி 4 இது இங்கு 1 ஆகவும் x க்கு 0 ஆகவும் வருகிறது f x4 x3 1 ஆகவே 1 1 1 1 என்று சொல்லும் துவக்கத்தைப் பார்த்தால் உள் பின்னூட்டங்களுடனும் இந்த உள் பின்னூட்டத்துடனும் இது எப்படி இருக்கும் முதல் சில நிகழ்வுகளை நீங்கள் ஆராயலாம் எனவே இங்கே S மற்றும் T ஆகியவை XORed ஆகும் S மற்றும் T ஆகியவை XORed 1 மற்றும் 1 ஆகும் எனவே வெளியீடு 0 எனவே எஸ் மற்றும் டி எனவே இந்த வெளியீடு 0 ஆகும் எனவே 0 இங்கே மீண்டும் வழங்கப்படும் எனவே அடுத்த கடிகாரம் இது 0 ஆகி வருகிறது இது 1 1 இங்கே மீண்டும் வழங்கப்படுகிறது 1 மேலும் இந்த மற்ற இரண்டு 1 களும் தள்ளப்படுகின்றன சரி இந்த இரண்டு 1 இங்கே தள்ளப்படுகிறது இந்த 1 இங்கே வந்து 1 1 XORed 0 ஆகும் எனவே அது 0 பெறுகிறது இது சரியா எனவே அடுத்து இந்த 0 இங்கே இப்படி வரும் சரி இந்த இரண்டு 1 இங்கே தள்ளப்பட்டு இப்போது 1 மற்றும் 0 XORed 1 சரி எனவே இந்த 1 இந்த 1 XORed 0 இங்கு வருகிறது எனவே இது உருவாகும் வழி நீங்கள் முன்னேறினால் 15 கடிகார தூண்டுதலுக்குப் பிறகு 15 கடிகார பல்ஸ்களுக்கு பிறகு மீண்டும் நான்கு 1க்கு வருவதை காணலாம் எனவே இது x க்கு படி 4 மற்றும் x 3 க்கு படி 3 பிளஸ் 1 வெளிப்புற பின்னூட்டத்துக்கு அதிகபட்ச நீளத்தை அளித்தது உள் பின்னூட்டங்களுக்கு இது அதிகபட்ச நீளத்தைக் கொடுப்பதைக் காண்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் உருவாக்கப்படும் இந்த போலி சீரற்ற வரிசை 1 0 1 0 1 எனவே நீங்கள் இங்கு எதைப் பார்த்தாலும் மற்ற விஷயங்களுக்கு வேறு எதையாவது பார்த்தோம் சரி எனவே உங்களுக்குத் தெரிந்தபடி அந்த எண்ணிக்கை உருவாக்கப்பட்டு வழங்கப்படுகிறது சீரியல் இன் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் இரண்டு நிகழ்வுகளுக்கும் அதிகபட்ச நீளம் உள்ளது சரி எனவே இது ஒரு முக்கியமான விஷயம் அதை நாம் கவனத்தில் கொள்கிறோம் வெளிப்புற பின்னூட்டங்களுக்கான முதன்மை யான பல்லுறுப்புக்கோவை உள் பின்னூட்டத்திற்கு அதிகபட்ச முதன்மையான பல்லுறுப்புக்கோவையாகவும் செயல்படுகிறது மற்றும் போலி சீரற்ற வரிசையை உருவாக்குகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட ஏற்பாடு உள்ளமைவை மீண்டும் பார்க்கிறோம் முன்னதாக இது உண்மையில் உள் நிலை மதிப்புகள் மற்றும் உருவாக்கப்படும் பின்னூட்டங்களிலிருந்து மட்டுமே சம்பந்தப்பட்டது இப்போது பின்னூட்டம் உள்ளது கூடுதலாக நாம் ஒரு வெளிப்புற உள்ளீட்டை வைக்கிறோம் மேலும் அது ஏதேனும் பயனளிக்கிறதா என்று பார்க்க விரும்புகிறோம் பிழைக் கட்டுப்பாட்டுக் குறியீடு உருவாக்கம் என இது பிழைக் கட்டுப்பாட்டில் முக்கியமான பயன்பாட்டில் உள்ளது மேலும் இது Cyclic Redundancy Check குறியீடு சி சி குறியீடு என அழைக்கப்படுகிறது எனவே நான் உங்களை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் எடுத்து அது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்ப்பேன் எனவே இங்கு பயன்படுத்தப்படும் பல்லுறுப்புக்கோவை x க்கு படி 3 மற்றும் x பிளஸ் 1 ஆகும் சரி எனவே இது 1 2 3 அதாவது இது ஒன்று முதலில் இது மீண்டும் வழங்கப்படுகிறது இந்த x 3 x 1 எனவே இது உள் பின்னூட்டத்தின் மூலம் இது இங்கே வழங்கப்படுகிறது மேலும் இது இங்கு வந்து கொண்டிருக்கிறது உள்வரும் தரவுடன் இது XORed ஆகிறது இங்கு செய்தியானது நாம் குறியீடாக மாற்ற விரும்புவது g x3 x 1 எனவே x 3 பிளஸ் x XORed இங்கே சென்று 1 இங்கு வருகிறது இது இப்போது உள்வரும் தரவு ஸ்ட்ரீமுடன் XORed ஐப் பெறுகிறது சரி இப்போது நம்மிடம் உள்ள செய்தி கருத்தில் கொள்வோம் இது 7 பிட் செய்தி இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகள் ஆரம்பத்தில் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிட்டன இந்த ரெஜிஸ்டர் ஷிப்ட் பதிவேட்டில் உள்ளது மேலும் இந்த 7 பிட் நீண்ட செய்தியில் நாங்கள் மூன்று 0 களைச் சேர்க்கிறோம் இங்கு இருக்கும் மதிப்புகளைக் குறிக்கும் மூன்று 0 களைச் சேர்க்கிறோம் இந்த ஷிப்ட் பதிவேடுகளின் ஆரம்ப மதிப்புகளைக் குறிக்கிறது சரி இப்போது இது உள்ளீட்டு தரவு ஸ்ட்ரீம் 7 பிட் மற்றும் 3 மூன்று 0 களுடன் சேர்க்கப்பட்டுள்ளது சரி எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட சுற்று நேரத்துடன் கடிகார பல்ஸ்களுடன் எவ்வாறு உருவாகிறது D1 Sin ⊕ Q3 D2 Q1 ⊕ Q3 D3 Q2 Qn1 Dn எனவே இது கடிகார துடிப்பு 0 இது தொடர்ச்சியாக எனவே ஆரம்ப மதிப்பு 1 ஆகும் எனவே நீங்கள் இங்கே பார்க்கும் 1 இது எனவே இவை அனைத்தும் 3 0 க்கள் சரி பிறகு என்ன நடக்கும் இந்த 1 மற்றும் 0 சரி இது 0 எனவே டி 1 சீரியல் மற்றும் க்யூ 3 உடன் எக்ஸ்ஓஆர் சீரியல் உள்ளீடு க்யூ 3 உடன் XOR ஆகிறது டி 2 என்பது டி 2 இது ஒன்று சரி Q1 மற்றும் Q3 XORed மற்றும் D3 ஐப் பெறுவது Q2 வெளியீடு என்பது Q2 ஆகப் போகிறது டி ஃபிலிப் பிளாப்பிற்கு டிஎன் எதுவாக இருந்தாலும் அது கியூஎன் பிளஸ் 1 ஆக மாறுகிறது அடுத்த கடிகார மதிப்பு சரி எனவே இதை நாம் இந்த முறையில் ஆராயலாம் எனவே முதல் நிலை சீரியல் உள்ளீடு 0 சீரியல் உள்ளீடு 1 மற்றும் Q 3 0 ஆகும் எனவே மதிப்பு 1 சரி எனவே அடுத்த கடிகாரத்தில் Q1 க்குச் செல்வது 1 பின்னர் Q3 மற்றும் Q1 XORed என்பது 0 Q3 மற்றும் Q1 XORed 0 ஆகும் எனவே அடுத்த கடிகாரம் அது 0 ஆகிறது மேலும் Q3 எதைப் பெறுகிறது Q3 இல் உள்ளதைப் பெறும் டி 3 டி 3 க்யூ 2ஐ பெறுகிறது எனவே இது 1 இருக்கும் எனவே அடுத்த மதிப்பு 1 0 0 ஆக இருக்கும் அதன் பிறகு 1 தொடர் உள்ளீடாக வருகிறது எனவே 1 மற்றும் 1 மன்னிக்கவும் 1 மற்றும் சீரியல் மற்றும் Q3 எனவே 1 மற்றும் 0 எனவே 1 இங்கே வருகிறது பின்னர் Q1 மற்றும் Q3 சரி எனவே 1 மற்றும் 0 எனவே இது 1 ஆகும் எனவே 1 அடுத்த கடிகாரத்திலும் Q2 அடுத்த கடிகாரத்தில் Q3 க்கு வருகிறது எனவே அது 1 1 0 ஆக மாறுகிறது பின்னர் 0 இங்கே வருகிறது எனவே அது தொடர்கிறதுஇந்த 0வை சேர்த்துக் கொள்ளுங்கள் எனவே 0 முதல் 9 எனவே 10 கடிகார துடிப்புகள் உள்ளன இந்த 10 கடிகார துடிப்புகளை சரியாக முடித்தவுடன் இங்கே நாம் காணும் மதிப்பு 0 1 0 ஆகும் இது மீதி எனவே மீதி இப்போது இந்த 7 செய்தி பிட்களுடன் சரிபார்க்கும் பிட்களாக இணைக்கிறோம் சரி செய்தி பிட் அதை விட குறைவாக இருந்தாலும் அதற்கும் மேலாக இருந்தாலும் அதற்கேற்ப தொடருவோம் ஆனால் எப்போதும் நாம் நம் விஷயங்களில் இருப்போம் இந்த மூன்று 0 கள் இந்த மூன்று 0 கள் சரியாக இருக்கும் எனவே இப்போது இதுதான் பரவுகிறது சரி இந்த செய்தி பிட்கள் பரவுகின்றன ரிசீவர் முடிவில் நாம் என்ன செய்வோம் நீங்கள் என்ன செய்வீர்கள் எனவே ரிசீவர் இப்போது இந்த பிட்களை முடிக்கிறார் எது இருந்தாலும் உள்ளீடாக வழங்கப்படும் சுற்று ஒரே மாதிரியாக இருக்கும் அது 0 0 0 உடன் துவக்கப்படும் மேலும் டிரான்ஸ்மிட்டர் முடிவில் அது முன்னேறிய விதத்தில் அதே முறையில் வெளியிடுவோம் ரிசீவர் முடிவில் ஒவ்வொரு பிட்டையும் சரியான முறையில் பெற்றால் எந்த பிழையும் இல்லை என்றால் மீதமுள்ளவை 0 0 0 ஆக மாறும் சரி மீதமுள்ளவை 0 0 0 ஏதாவது இருந்தால் இதன் பொருள் இங்கே பிழை இருக்கிறது உள்வரும் ஸ்ட்ரீமில் இங்கே பிழை உள்ளது சரி சி குறியீடு கூட்டு பிழையைக் கண்டறிய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கூட்டு பிழை என்றால் சத்தம் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிட்கள் தொடர்ச்சியான பிட்கள் கிடைத்திருப்பது தவறாகிவிட்டது பிழை தொடர்ச்சியான பிட்களில் சிக்கியுள்ளது எனவே இது சி சி குறியீடு உருவாக்கம் பின்னர் ரிசீவர் பக்கத்தில் அதன் கண்டறிதல் மற்றும் சரிபார்க்கும் பிட்கள் வரும் வழி இதுதான் அங்கு இந்த ஷிப்ட் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஆரின் பல பயன்பாடுகள் உள்ளன எனவே போலி சீரற்ற வரிசையை உருவாக்கும் திறனிலிருந்து அவற்றில் சில மற்றும் பெரும்பான்மையை இங்கே பட்டியலிட்டுள்ளேன் கவுண்டருக்கு 0 0 0 1 0 0 1 0 போன்ற நிலைகள் இருக்கத் தேவையில்லை என்றால் உங்களுக்குத் தெரிந்த இந்த வரிசை எண்கள் அதிகரிப்பு தேவையில்லை - எந்த நிலைகளும் இருக்கக்கூடும் பின்னர் வேகமான கவுண்டர் முடியும் போதுமான நீண்ட நீளத்தால் செய்யப்படும் எனவே அதாவது n பிட் மூலம் நாம் படி n மைனஸ் 1 வரை 2 வரை செல்லலாம் மேலும் இதன் மற்ற பயன்பாடு சோதனை முறை உருவாக்கத்தில் உள்ளது இதன் பயன்பாடு குறிப்பிட்ட ஒருங்கிணைந்த சுற்றுகளில் உள்ள தவறுகளை சோதிக்க பயன்படுத்தலாம் ஸ்க்ராம்ப்ளிங் என்பது எல் ஆர் வெளியீட்டின் மற்றொரு பயன்பாடாகும் போலி சீரற்ற காட்சிகள் செய்தி பிட் மூலம் XORed செய்யப்படலாம் இதன் விளைவாக சமிக்ஞை முறை அதிக சத்தமாக இருக்கும் மேலும் அசல் செய்தியை திரும்பப் பெற தலைகீழ் ரிசீவர் முடிவில் செய்யப்படலாம் இது கிரிப்டோகிராஃபியில் பயன்படுத்தப்படுகிறது அங்கு போலி சீரற்ற வரிசை உருவாக்கப்படும் ஆரம்ப விதை ஒரு கிரிப்டோகிராஃபிக் விசையாக செயல்பட முடியும் மேலும் குறியாக்கத்திற்கும் முதலில் மற்றும் மறைகுறியாக்கத்திற்கான பெறுநரின் பக்கத்திலும் பயன்படுத்தலாம் பிழைக் கட்டுப்பாட்டுக் குறியீடுcycle redundancy check பிட்கள் இது வைக்கப்பட்டுள்ள விதம் மற்றும் சி சி 16 போன்ற பிரபலமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளீர்கள் சி சி 32 கூட உள்ளது எடுத்துக்காட்டாக x க்கு சக்தி 16 மற்றும் x க்கு சக்தி 15 பிளஸ் x சதுர பிளஸ் 1 போன்ற ஒரு பல்லுறுப்புக்கோவையாக இருக்கலாம் மேலும் இது 16 கூட்டு பிழை மற்றும் பல வகையான பிழைகளை கண்டறிய முடியும் g x16 x15 x2 1 எனவே இதன் மூலம் நாம் முடிவு செய்கிறோம் ஆரைப் முதன்மையான பல்லுறுப்புக்கோவைகளின் நீளமான போலி சீரற்ற எண்களின் வரிசையை உருவாக்க பயன்படுத்தலாம் மற்றும் முதன்மையான பல்லுறுப்புக்கோவைகளுக்கு கூட இரட்டை மதிப்பிலான ஜோடிகளின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் மற்றும் டேப் குறியீடுகள் ஒப்பீட்டளவில் பிரதானமாக இருக்க வேண்டும் இது ஒரு அவசியமான நிபந்தனை போதுமானதாக இல்லை மேலும் CRC குறியீடு மற்றும் எல் ஆர் ஆகியவற்றை குறியாக்கவியல் மற்றும் scrambling சோதனை முறை உருவாக்கம் மற்றும் பல பகுதிகளில் பயன்படுத்தலாம் என்பதால் பிழை கட்டுப்பாட்டுக்கு சி சி குறியீடு பயனுள்ளதாக இருக்கும் சரி